சென்ற வகுப்பில் நாம் நிறமாலைமானியை மட்டப்படுத்துவதை பற்றி பார்த்தோம் அதனை இந்த வகுப்பிலும் தொடர்வோம் ரசமட்டத்தை பயன்படுத்தி இயந்திர முறை மட்டுப்படுத்துதல் மூலம் இணையாக்கி தொலைநோக்கி மற்றும் முப்பட்டக மேசையை எவ்வாறு மட்டப்படுத்துவது என்பதைப் பற்றி பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம் இதன் அடுத்த முக்கிய பகுதி கண்ணருகு லென்ஸ் மற்றும் குறுக்குக் கோடுகளை ஒழுங்கமைப்பதாகும் இதைப்பற்றி நான் படத்தைக் கொண்டு விவரிக்கும் போதே கூறினேன் தொலைநோக்கியினுள் நகரும் வண்ணம் ஒரு குழாய் உள்ளது அதனுடன் தான் குறுக்கு கோடுகள் பொருத்தப்பட்டுள்ளது அதைத்தான் உங்களுக்கு காண்பித்தேன் குறுக்கு கோடு பொருத்தப்பட்டுள்ள இந்தக் குழாய் தொலைநோக்கி குழாயின் உள்ளேயும் வெளியேயும் நகரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல் கண்ணருகு லென்ஸ் மற்றொரு குழாயில் பொருத்தப்பட்டு உள்ளது இந்த குழாய் தொலைநோக்கி குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ள குறுக்குக் கோடு குழாயுடன் பொருத்தப்பட்டுள்ளது எனவே இந்தக் குழாயை உள்ளேயும் வெளியேயும் குறுக்கு கோட்டை தெளிவாகக் காணும் வரை நகர்த்த முடியும் அதாவது கண்ணருகு லென்சின் குவிய புள்ளியில் குறுக்குக் கோடு பொருத்தப்பட்டுள்ளது என்று பொருள் இவைதான் கண்ணருகு லென்ஸ் மற்றும் குறுக்குக் கோட்டை ஒழுங்கமைத்தல் ஆகும் ஒளியைக் கொண்டுதான் இதனை சரி செய்ய வேண்டும் இணையாக்க்கியில் இருந்து வரும் விளக்கின் ஒளியை கொண்டு அல்லது அறையின் ஒளியைக் கொண்டு குறுக்குக்கோட்டை தெளிவாகக் காணும் வண்ணம் கண்ணருகு லென்சை முன்னும் பின்னும் நகர்த்தி சரி செய்ய வேண்டும் அதாவது கண்ணருகு லென்ஸ் வழியே நீங்கள் குறுக்குக் கோட்டை காண முடிகிறது என்றால் அது கண்ணருகு லென்ஸின் குவியப்புள்ளியில் உள்ளது என்று பொருள் குறுக்கு கோட்டை சரி செய்த பின் தொலைநோக்கியில் உள்ள குவிக்கும் திருகை சுழற்றும் போது குறுக்குக்கோட்டை மாற்றிவிடக்கூடாது அடுத்து குறுக்கு கோட்டு குழாயை முன்னும் பின்னும் நகர்த்தி அதனை தொலைநோக்கி லென்சின் குவிய புள்ளியில் பொருத்த வேண்டும் ரச மட்டத்தை கொண்டு மட்டப்படுத்துதல் செய்தபின் அடுத்த பணி குறுக்குக் கோடு மற்றும் கண்ணருகு லென்ஸ் சரி செய்வது தான் கண்ணருகு லென்ஸை தனியாக கழற்ற முடியும் அதேபோல் அதை குறுக்கு கோடு குழாயில் பொருத்திய பின் குவிக்கும் திருகை சுழற்றினால் அது உள்ளேயும் வெளியேயும் நகர்வதை நீங்கள் காணமுடியும் இயந்திர நிலை மட்டப்படுத்துதல் குறுக்குக் கோடு மற்றும் கண்ணருகு லென்ஸ் ஆகியவற்றை சரி செய்த பின் அடுத்தது பிளவின் தடிமன் மற்றும் உயரத்தை சரி செய்தல் ஆகும் நான் முன்பே கூறியது போல இணையாக்கி குழாயின் ஒருபுறத்தில் லென்சும் மற்றொரு புறத்தில் செங்குத்து பிளவும் பொருத்தப்பட்டு உள்ளது இந்தப் பிளவு குழாயில் தான் செங்குத்து பிளவு பொருத்தப்பட்டுள்ளது இந்தக் குவிக்கும் திருகை பயன்படுத்தி குழாயினை உள்ளேயும் வெளியேயும் நகர்த்த முடியும் நான் இந்தப் பிளவை உங்களுக்கு இங்கே வரைந்து காட்டியுள்ளேன் இது இந்த பரப்பிற்கு இணையாக உள்ளது இந்த வரைபடத்தில் பிளவின் அளவை மாற்றுவதற்கு இதன் கீழ்புறம் மேலும் கீழும் நகரும் வகையிலான ஒரு அமைப்பு உள்ளது இதனை இழுத்து பிளவின் தடிமனை மாற்ற முடியும் இதன் மேல் புறத்திலும் இதே போன்ற ஒரு அமைப்பு உள்ளது இதனை இழுத்து அல்லது தள்ளி பிளவின் உயரத்தை மாற்ற முடியும் இதனை உட்புறமாக தள்ளினால் பிளவின் உயரம் குறையும் அதே வேளையில் வெளிப்புறமாக இழுத்தால் உயரம் அதிகரிக்கும் இதுதான் பிளவின் தடிமன் மற்றும் உயரத்தை சரி செய்வதற்கான அமைப்பு முறையாகும் அதை இப்படத்தின் மூலம் உங்களுக்கு விளக்க முயன்றுள்ளேன் அடுத்து நாம் பிம்பத்தை குவிப்பது பற்றி பார்க்க போகிறோம் இங்கு இணையாக்கி பிளவுதான் ஒளி மூலமாக செயல்படுகிறது லென்ஸ் முப்பெட்டகம் கீற்றணி போன்ற ஒளியியல் உபகரணங்களை பொருத்துவதற்கு முப்பட்டக மேசை பயன்படுகிறது இதன் பிம்பத்தை காண தொலைநோக்கி பயன்படுகிறது பிம்பத்தை குவிப்பதற்கு முதலில் முப்பட்டகம் மேசையின் மீது எந்த உபகரணத்தையும் வைக்காமல் பளவின் பிம்பத்தை குவிக்க வேண்டும் தொலைநோக்கியை பயன்படுத்தி பிளவை குவிக்க வேண்டும் பிளவின் பிம்பத்தை திரையில் அதாவது குறுக்கு கோட்டு பரப்பில் குவிக்க வேண்டும் பிம்பத்தை தோராயமாக காண இணையாக்கி மற்றும் தொலைநோக்கியில் உள்ள குவிக்கும் திருகை சுழற்றி குவிக்க முயல வேண்டும் மேலும் இவ்விரு திருகுகளை சுழற்றி கூர்மையாக பிம்பம் அமையும் வகையில் குவிக்க முயல வேண்டும் நாம் இவற்றை முதலில் தோராயமாக சரி செய்யவேண்டும் அதற்கு குவிக்கும் திருகை சுழற்றும் போது ஒளி மூலமாக செயல்படும் பிளவின் அமைவிடத்தையும் அதேபோல திரையாக செயல்படும் குறுக்குக் கோட்டின் அமைவிடத்தை மாற்ற வேண்டும் அவ்வாறு சுழற்றும் போது பிளவும் குறுக்கு கோடும் முறையே இணையாக்கி மற்றும் தொலைநோக்கி லென்ஸ்களின் குவியத் புள்ளியில் தோராயமாக அமையும் மிகச்சரியாக அது குவிய புள்ளியில் அமைந்து இருக்குமா என்பது சந்தேகம்தான் ஆனால் அது குவிய புள்ளிக்கு மிக அருகில் நிச்சயம் பொருத்தப்பட்டிருக்கும் அப்போதுதான் நீங்கள் ஓரளவு துல்லியமான பிம்பத்தை காண முடியும் இதுதான் தோராயமான குவித்தல் ஆகும் இதனைத் தொடர்ந்து நான் இங்கே எழுதி உள்ளதை விவரிக்கிறேன் தொலைநோக்கியை இணையாக்கி நேராக பொருத்தி அதன் கண்ணருகு லென்ஸ் வழியே பார்த்தால் பிளவின் பிம்பம் துல்லியம் இல்லாமல் காணப்படும் இப்போது தொலைநோக்கி மற்றும் இணையாக்கியில் உள்ள குவிக்கும் திருகை சுழற்றி இயன்றவரை துள்ளியமாக குவிக்க வேண்டும் பிம்பம் செங்குத்தாக இல்லாமல் சாய்ந்து இருந்தால் பிளவின் தளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள திருகுகளை கொண்டு அதன் உயரத்தையும் தடிமனையும் மாற்றி அதை செங்குத்தாகவும் நாம் விரும்பிய நீளம் மற்றும் ஒளி அடர்த்தி கிடைக்கும் வரை சரிசெய்ய வேண்டும் தொலைநோக்கியில் உள்ள குறுக்கு கோட்டை சுழற்றி அதனை கூட்டல் குறி அல்லது பெருக்கல் குறி வடிவத்தில் வடிவத்தில் பொருத்த வேண்டும் இதன்மூலம் நான் குறிப்பிட விரும்புவது என்னவெனில் குறுக்கு கோட்டை சுழற்ற முடியும் என்பதைத்தான் இதேபோல பிளவையும் நாம் சுழற்றி செங்குத்தாக பொருத்த முடியும் இதனை அடுத்து நான் முன்பே கூறியது போல இணையாக்கி தொலைநோக்கி மற்றும் முப்பட்டக மேசையின் அச்சை கிடைமட்டமாக பொருத்த வேண்டும் அதாவது முப்பட்டக மேசையின் பரப்பு கிடைமட்டமாகவும் அதன் குத்துக்கோடு செங்குத்தாகவும் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த எல்லா வழிமுறைகளும் பின்பற்ற பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்துகொள்ள வேண்டும் இப்போது நாம் முப்பட்டக மேசையின் மேல் ஒளியியல் உபகரணங்களை பொருத்தலாம் ஒளியியல் உபகரணங்களின் அதாவது முப்பட்டகம் அல்லது கீற்றணி ஆகியவற்றின் பரப்புகள் சமமாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது அதன் குத்துக்கோடு செங்குத்தாக இல்லாமல் இருக்கலாம் அதற்கு நமக்குத் தேவை ஒளியியல் மட்டுப்படத்துதல் ஆகும் இதனை நாம் முப்பெட்டகத்தை அல்லது கீற்றணியை பயன்படுத்தி சோதனை செய்யும் சமயங்களில் உபயோகிக்க வேண்டும் உதாரணமாக முப்பட்டக மேசை மீது முப்பெட்டகத்தை பொருத்த அதன் எதிரொளிப்பு பரப்பு இரண்டு திருகுகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தாக இருக்குமாறு பொருத்துவது தான் ஒளியியல் மட்டப்படுத்துதல் ஆகும் முன்பு நான் ரச மட்டத்தை பொருத்தியது போலவே இப்போது முப்பட்டகத்தின் எதிரொளிப்பு அல்லது கீற்றணி எதிரொளிப்பு பரப்பை திருகுகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தாக இருக்குமாறு பொருத்த வேண்டும் அடுத்து தொலைநோக்கியை நேர் பிம்ப நிலையில் இருந்து வலது புறமாக 90 டிகிரி கோணத்திற்கு திருப்பி பொருத்திய பின் முப்பட்டக மேசையை சுழற்றி எதிரொளிப்பு பிம்பத்தை தொலைநோக்கி வழியே காண வேண்டும் முப்பட்டக மேசைமேல் பொருத்தப்பட்டுள்ள கீற்றணியின் எதிரொளிப்பு பிம்பத்தை தொலைநோக்கியை 90 டிகிரி கோணத்தில் பொருத்தி காண வேண்டும் அப்படியானால் அதன் எதிரொளிப்பு பரப்பு இணையாக்கியின் பரப்பில் இருந்து 45 டிகிரி கோணத்தில் அமைந்துள்ளது என்று பொருள் ஆகவே நமக்கு 90 டிகிரியில் பிம்பம் கிடைக்கும் ரச மட்டத்தை பயன்படுத்தி மட்டபடுத்தும்போது இரு திருகுகளையும் எதிரெதிர் திசையில் சுழற்றியது போலவே இப்போதும் சுழற்றி பிம்பத்தை திரையின் மையத்தில் பொருத்த வேண்டும் அடுத்து இடது புறமாக தொலைநோக்கியை 90 டிகிரி கோணத்தில் திருப்பி பொருத்த வேண்டும் முன்புபோலவே முப்பட்டகம் மேசையை சுழற்றி எதிரொளிப்பு பிம்பத்தை காண வேண்டும் இப்போது மூன்றாவது திருகை சுழற்றி பிம்பத்தை திரையின் மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் கீற்றணி அடிப்பாகம் அல்லது முப்பட்டகத்தின் அடிபரப்பு சமமாக இல்லாதபோதும் முப்பட்டக விளிம்பு அல்லது கீற்றணி பரப்பு முப்பட்டக மேசையின் பரப்பிற்கு செங்குத்தாக இல்லாத போதும் இந்த செயல்முறை அவசியம் தேவை எனவே நிலைமை இப்படி இருந்தால் நிச்சயம் ஒளியியல் மட்டப்படுத்துதல் அவசியம் தேவை எனவே முப்பட்டகத்தின் விளிம்பு அல்லது எதிரொளிப்பு பரப்பு செங்குத்தாக இல்லை என்றால் நாம் மட்டபடுத்துதல் செய்ததன் நோக்கம் முழுமை பெறாது அதனால்தான் முப்பட்டகம் மற்றும் கீற்றணி சோதனைகளுக்கு இந்த ஒளியியல் மட்டுப்படுத்துதல் அவசியம் தேவை இதனை அடுத்து தொலைநோக்கியை இணையாக்கிக்கு நேராக பொருத்தி பிளவு பிம்பத்தை துல்லியமாக காணும் வகையில் குவிக்கும் திருகை சரி செய்ய வேண்டும் அதாவது இணையாக்கி லென்ஸின் குவியப் புள்ளியில் பிளவை பொருத்த வேண்டும் இப்போது அதிலிருந்து இணை கதிர்கள் கிடைக்கும் இந்தப் பக்கத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் அடுத்து ஐந்தாவது படி ஒளியியல் மட்டப்படுத்துதல் ஆகும் இதனை தொடர்ந்து நாம் பார்க்க போவது இணை கதிர்களை குவித்தல் ஆகும் நாம் துள்ளியமான பிம்பத்தை பெற தோராயமான குவித்தல் முறையை கையாண்டோம் இப்போது அதனை துல்லியமாக குவிக்க சில வழிமுறைகள் உள்ளன அதாவது இணை கதிர்களை துல்லியமாக குவிக்க இரண்டு மாற்று வழிமுறைகள் உள்ளன இதில் முதலாவது நேரடி முறை அடுத்தது Schuster's முறை ஆகும் இணையாக்கி லென்சின் குவிய புள்ளியில் பிளவை பொருத்துவதும் தொலைநோக்கி லென்சின் குவிய புள்ளியில் குறுக்குக்கோட்டை பொருத்துவதுமே நம் நோக்கம் ஆகும் அப்போதுதான் நமக்கு இணை கதிர்கள் கிடைக்கும் இதனை எவ்வாறு செய்வது இதற்கு இரண்டு வழிமுறைகள் உள்ளன முதலாவது நேரடி முறை அடுத்தது Schuster's முறை ஆகும் நம்மை நோக்கி தொலைதூரத்தில் இருந்து வரும் ஒளிக் கதிர்களை நாம் இணை கதிர்கள் என்று அழைக்கிறோம் நேரடி முறை தொலை தூரத்தில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் அதாவது இணை கதிர்களின் பிம்பம் தொலைநோக்கி குவிலென்சின் குவியப் புள்ளியில் உருவாகும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலானதாகும் எனவே தொலைநோக்கியை வெளிப்புறத்தில் உள்ள பொருளை காணும் வகையில் அதன் குவிக்கும் திருகுகளை சுழற்றி துல்லியமான பிம்பம் கிடைக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது குறுக்கு கோட்டின் பரப்பு தொலைநோக்கி லென்சின் குவிய புள்ளியில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு சரி செய்த பின் தொலைநோக்கியை இணையாக்கிக்கு நேராக பொருத்தி பிளவு பிம்பம் துல்லியமாக இருக்குமாறு இணையாக்கியின் குவிக்கும் திருகை சுழற்றி சரி செய்ய வேண்டும் எனவே இணையாக்கியில் இருந்து வரும் இணை கதிர்கள் தொலைநோக்கியில் குவிக்கப்படும் அதாவது முப்பட்டகம் அல்லது கீக்ற்றணியில் இருந்து வரும் எதிரொளிப்பு ஒளிவிலகல் அல்லது விளிம்பு விளைவு கதிர்கள் தொலைநோக்கி லென்சினால் குவிக்கப்பட்டு குறுக்கு கோட்டு பரப்பில் பிம்பம் உருவாகும் அடுத்தது Schuster's முறை இது முப்பட்டகத்தின் விரிகை பண்பு அடிப்படையில் ஆனது அதாவது வெவ்வேறு பக்கங்கள் வெவ்வேறு சிறும ஒளிவிலகல் மதிப்பை கொண்டிருக்கும் என்பதாகும் இணையாக்கியில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் முப்பட்டகத்தின் இந்த ஒளிவிலகல் பரப்பின் வழியே சென்று தொலைநோக்கியை அடையும் படத்தில் உள்ள இந்த இரண்டு கதிர்களில் ஒன்று நேர்கதிர் மற்றது ஒளிவிலகல் அடைந்த கதிர் ஆகும் இவற்றுக்கிடையிலான கோணம் ஒளிவிலகல் கோணமாகும் வரைபடத்தில் உள்ளவாறு படு கோணத்தை பொருத்து ஒளிவிலகல் கோணம் அமையும் இதில் i m என்பது சிறும ஒளிவிலகல் படுகோணம் ஆகும் முதலில் நாம் சிறும ஒளிவிலகல் மதிப்பை கண்டறிய வேண்டும் பின்னர் சிறும ஒளிவிலகல் மதிப்பில் இருந்து 5 டிகிரி கோணம் கடந்து தொலைநோக்கியை பொருத்த வேண்டும் இப்போது நான் படு கோணத்தை முதலில் சிறும திருப்புதிறன் மதிப்பை விட கூடுதலாகவும் அடுத்து சிறும ஒளிவிலகல் மதிப்பைவிட குறைவாகவும் மாற்ற வேண்டும் எனவே iன் மதிப்பு ஒன்று கூடுதலாகவும் குறைவாகவும் ஆக இரண்டு நிலைகளில் பொருத்த வேண்டும் எனவே முதலில் படுகோணத்தை கூடுதல் மதிப்பில் பொருத்தி தொலைநோக்கியை குவிக்க வேண்டும் அடுத்து படுகோணத்தை குறைந்த மதிப்பில் பொருத்தி கண்டறிய வேண்டும் எனவே நாம் மாற்ற வேண்டியது படுகோணத்தை ஆகும் ஆனால் ஒளி மூலம் நிலையாக பொருத்தப்பட்டுள்ளது ஆகவே நாம் முப்பெட்டக மேசையை சுழற்றி தான் படுகோணத்தை மாற்ற வேண்டும் முப்பட்டக மேசையை சுழற்றுவதன் மூலம் நாம் பயன்படுத்தும் முப்பட்டக பரப்பின் குத்துக்கோடு கோணத்தை மாற்றினால் படுகோணமும் மாறும் ஏனெனில் இங்கே ஒளி மூலம் அதாவது இணையாக்கியின் கோணம் நிலையாக பொருத்தப்பட்டுள்ளது அடுத்து நாம் இணையாக்கியை குவிக்க வேண்டும் ஆகவே குறைவான கோண மதிப்பில் விரிகை கூடுதலாகவும் அதிக கோண மதிப்பில் விரிகை குறைவாகவும் இருக்கும் இந்த அடிப்படையில் தான் Schuster's முறை செயல்படுகிறது இந்த முறையைப் பின்வருமாறு விவரிக்கலாம் முதலில் முப்பட்டக மேசை மேல் முப்பட்டகத்தின் அடிப்பாகத்தை அதாவது அதன் எதிரொளிப்பற்ற பரப்பை இணையாக்கிக்கு இணையாக பொருத்த வேண்டும் முப்பட்டகத்தின் முகடு அதாவது முப்பட்டகத்தின் கோணம் A எப்போதும் முப்பட்டக மேசையில் மையத்தில் இருக்குமாறு பொருத்த வேண்டும் எனவே முப்பட்டகத்தை இந்த அடிப்படையில் பொருத்தினால் முப்பட்டகத்தின் அடிப்பாகம் அதாவது எதிரொளிப்பற்ற பரப்பு இணையாக்கிக்கு இணையாக இருக்கும் இப்போது இணையாக்கி பிளவை சோடியம் ஆவி ஒற்றை நிற விளக்கின் முன் பொருத்த வேண்டும் முப்பட்டக மேசையை சுழற்றி இணையாக்கியில் இருந்து வெளிவரும் ஒளிக்கதிர்கள் எதிரொளிப்பு ஒளிபரப்பான AB விழும் வகையில் ஒழுங்கமைக்க வேண்டும் AC என்பது அதன் எதிர்ப்பக்கம் ஆகும் இது அதன் அடிப்பாகம் ஆகும் இணையாக்கியில் இருந்து வெளிவரும் ஒளிக்கதிர்கள் எதிரொளிப்பு ஒளிபரப்பான ABல் விழும் அதன் பிம்பத்தை மற்றொரு எதிரொளிப்பு பரப்பான ACல் வெறும் கண்களால் பார்த்த பின்னர் தொலைநோக்கியிலும் காண வேண்டும் சிறும ஒளிவிலகல் கோணத்தை கண்டறிந்து அதிலிருந்து 5 டிகிரி கோணம் தாண்டி தொலைநோக்கியை பொருத்த வேண்டும் சிறும ஒளிவிலகல் கோணத்தை எவ்வாறு கண்டறிவது பிம்பத்தை பார்த்துக்கொண்டே முப்பட்டக மேசையை சுழற்றினால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் பிம்பம் திரும்பும் அதைதான் நாம் சிறும ஒளிவிலகல் கோணம் என்கிறோம் சிறும ஒளிவிலகல் கோணத்தின் அமைவிடத்தை கண்டறிந்த பின் அதிலிருந்து படுகோணம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்குமாறு முப்பட்டக மேசையை சுழற்றி பிம்பத்தை தொலைநோக்கியின் திரைக்குள் கொண்டுவர வேண்டும் படுகோணத்தை அதிகரித்தால் தொலைநோக்கியின் குவிக்கும் திருகையும் படுகோணத்தை குறைத்தால் இணையாக்கியின் குவிக்கும் திருகையும் சுழற்றி தெளிவான பிம்பத்தை குவிக்க வேண்டும் இந்த செயல்முறையை மேலும் சில முறை செய்ய வேண்டும் இப்போது நமக்கு இணை கதிர்கள் கிடைக்கும் இதுதான் Schuster's முறை ஆகும் எனவே இதில் முதலில் சிறும ஒளிவிலகல் கோணத்தை கண்டறிய வேண்டும் அதன்பின் படு கோணத்தை அதிகரிக்க வேண்டும் படுகோணத்தை அதிகரிக்க முப்பட்டகத்தின் முகடு தொலைநோக்கியை நோக்கி திரும்பும் வகையில் முப்பட்டக மேசையை சுழற்ற வேண்டும் ஏனெனில் தொலைநோக்கியை நோக்கி முப்பட்டக முகடை திரும்பும்போது அதன் எதிர்ப்புறத்தில் இருந்து இணையாக்கி ஒளிக்கதிர்கள் வருவதால் படுகோணம் அதிகரிக்கும் ஏனெனில் இந்த பரப்பின் குத்துக்கோடு இத்திசையில் திரும்புகிறது கோணம் அதிகரிப்பதனால் நாம் தொலைநோக்கியை குவிக்க வேண்டும் சிலர் இவ்வாறு ஞாபகம் வைத்துக் கொள்வர் அதாவது தொலைநோக்கியை நோக்கி முகடு திரும்பினால் தொலைநோக்கியை சரிசெய்யவேண்டும் அதேபோல நாம் இணையாக்கியை நோக்கி சுழற்றினால் இணையாக்கியை குவிக்க வேண்டும் அதாவது கோணத்தை குறைப்பதால் பரப்பின் குத்துக்கோடு இணையாக்கி திசை நோக்கி திரும்பும் இப்போது நான் இணையாக்கியை குவிக்க வேண்டும் இந்த வழிமுறையை மேலும் சில முறை செய்தால் தொலைநோக்கியும் இணையாக்கியும் சோதனைக்கு அவசியமான இணை கதிர்களை பெற தயாராகிவிடும் இப்போது உங்கள் நிறமாலைமானி முப்பட்டகம் அல்லது கீற்றணி கொண்டு சோதனை செய்ய தயார் செய்யப்பட்டு விட்டது இப்போது நான் கோட்பாட்டு அடிப்படையில் விளக்கியவற்றை ஆய்வகத்தில் செய்து காட்டுகிறேன் அப்போது மீண்டும் செயல் முறையை விளக்குகிறேன் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்